வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி நாங்கள் இந்த 8 வாரங்களாக சேவை மேலாண்மை மற்றும் இன்றைய உலகில் சேவை வணிகம் மற்றும் அனைத்து வணிகங்களிலும் உள்ள சமகால சிக்கல்கள் சேவைத் தத்துவத்துடன் அவற்றைப் பார்க்கிறோம் கடந்த அமர்வில் சிறந்த சேவையை உருவாக்குவது பற்றி இந்தியாவிலிருந்து ஒரு சிறந்த உதாரணம் பற்றி விவாதித்தோம் அரவிந்த் ஐ கேர் அறக்கட்டளையின் நேரடி கேஸ் ஸ்டடியை நாங்கள் எடுத்து நீங்கள் நிர்வகிக்கும் எந்தச் சேவையிலும் சிறப்பான செயல்பாடுகளை உள்ளமைக்க உதவும் சில அம்சங்களில் குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து விரிவாகப் பார்ப்போம் அரவிந்த் ஐ கேர் அரவிந்த் கண் மருத்துவமனை அறக்கட்டளையின் இணையதளத்திற்குச் செல்லுமாறு கடந்த முறை கோரிக்கை விடுத்திருந்தேன் உண்மையில் கூகுள் தேடல் அல்லது யூ ட்யூப்பில் அரவிந்தைப் பற்றிய பிரபல ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் பயிற்சியாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் பல நல்ல வழக்கு ஆய்வுகள் மற்றும் விளக்கக்காட்சிகளை நீங்கள் காணலாம் இது சிறந்த சேவைக்கான உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற மாதிரியாகும் சில முக்கிய உண்மைகளைப் பார்ப்போம் டாக்டர் வி என்று பிரபலமாக அறியப்படும் டாக்டர் ஜி வெங்கடசுவாமி இந்த சிறந்த சேவை அமைப்பை உருவாக்கியது அவருடைய தொலைநோக்குப் பார்வைதான் அவர் சில நம்பகமான கூட்டாளிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடங்கினார் தொடக்கப் புள்ளி மிகவும் எளிமையானது மற்றும் இது ஒரு முக்கியமான புள்ளியாகும் இது மிகவும் அரிதாகவே சிறந்த சேவை மாதிரியை உருவாக்குகிறது பெரும்பாலான நேரங்களில் வெற்றி உதாரணங்கள் இந்த வகையான கவனம் உலகளாவிய கண்ணோட்டத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை தரமான கண் பராமரிப்பு உலகளாவிய தரமான கண் பராமரிப்பு ஆகியவற்றை நியாயமான விலையில் வழங்குகின்றன இப்போது கண் பராமரிப்பு என்பது பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகள் பரிசோதனைகள் என இருக்கலாம் ஆனால் கண்புரை அறுவை சிகிச்சையுடன் தொடங்க டாக்டர் V முதல் படி மிகவும் உறுதியானது மிகவும் மிருதுவானது மற்றும் லட்சியம் மிகவும் தெளிவாக இருந்தது உலகளாவிய தரத்தில் நியாயமான விலையில் தரமான கண் பராமரிப்பு மற்றும் ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு சேவை வழங்குகிறது டாக்டர் V மதிப்பீடு செய்து அதைப் பற்றிப் பேசியுள்ளார் தேவையற்ற குருட்டுத்தன்மையை ஒழிக்க வேண்டும் என்று அவரது பல உரைகள் யூ டியூப்பில் கேட்கக் கிடைக்கின்றன தேவையில்லாமல் அவர் பரிசோதித்ததால் உதவியற்றவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள் என்று அவர் புரிந்துகொண்டார் அந்த நேரத்தில் பார்வையற்றவர்களைக் காப்பாற்றியிருக்கலாம் சரியான நேரத்தில் சரியான கண் சிகிச்சையுடன் இயல்பான வாழ்க்கையை வழங்கியிருக்கலாம் இவை சில திடுக்கிடும் தரவுகள் இவை மாதிரியானவை அரவிந்த் ஐ கேர் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பேசும் போது தங்கள் மதிப்பை முன்வைக்கும்போது காற்றில் பேசுவது அரிதாகவே பேசுவது பார்வையைப் பற்றிப் பேசுவது என்பது மற்றொரு முக்கியமான விஷயம் தத்துவத்தைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் பணியைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அவை எப்பொழுதும் நல்ல உண்மைகள் மற்றும் நல்ல தரவுகளை அடிப்படையாகக் கொண்டவை மேலும் அந்தத் தரவை எவ்வாறு சேவையின் சிறப்பை உருவாக்க முடியும் என்பதை இன்று உங்களுடன் விவாதிப்பேன் எனவே இந்த குருட்டுத்தன்மை ஒரு உலகளாவிய பிரச்சனை என்று அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் இது குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா ஆசியாவின் பிற பகுதிகள் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா மற்றும் பல நாடுகளுக்கு ஒரு கடுமையான பிரச்சனை கண்புரை தவிர இது பரவலாக நிகழும் மெல்லிசை என்பதையும் அவர் கண்டறிந்தார் வளரும் நாடுகளில் மாகுலர் டிஜெனரேஷன் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் உள்ளன இது நீரிழிவு ரெட்டினோபதி மற்றும் எப்போதும் அதிகரித்து வரும் மெல்லிசையுடன் தொடர்புடையது துரதிர்ஷ்டவசமாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இன்று மற்றும் நிச்சயமாக வயது தொடர்பான மற்றும் பெரும்பாலும் கிளௌகோமா போன்ற பிரச்சனைகள் உள்ளன அன்று ஆனால் நான் குறிப்பிட்டது போல டாக்டர் வி முடிவு செய்தேன் அரவிந்த் குழுவினர் கண்புரையில் கவனம் செலுத்துவார்கள் குறைந்த செலவில் உயர்தர சேவை வழங்குவார்கள் என்று முடிவு செய்தனர் காரணம் அவர்கள் கண்புரையைத் தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் இது ஒரு மெலடி சிகிச்சை என்று அவர்கள் பகுப்பாய்வு செய்தனர் மறுபரிசீலனை செய்யப்பட்ட நிலையான செயல்முறை படிகளுடன் கலந்து கொள்ளலாம் ஆக கடந்த சில அமர்வுகளில் சர்வீஸ் ப்ளூ பிரிண்டிங் செயல்முறை வரைபடத்தை உருவாக்குதல் ஓட்ட வரைபடத்தை உருவாக்குதல் பற்றி பேசி வருகிறோம் வெளிப்படையாக ஒரு செயல்முறை வரைபடம் அல்லது ஓட்ட வரைபடத்தை உருவாக்க நீங்கள் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடிய செயல்முறை படிகளைக் கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த சுகாதார சேவை உதாரணத்தில் நகலெடுக்கக்கூடிய மற்றும் தெளிவாக அடையாளம் காணக்கூடிய செயல்முறை படிகள் உள்ளன எனவே முந்தைய அமர்வில் நாங்கள் விவாதித்ததை நீங்கள் செய்யலாம் அதாவது மதிப்பு சேர்க்காத அல்லது மதிப்பு சேர்க்காத படிகளை நீக்குகிறது எனவே இடுகையிட தூண் இல்லை செயல்முறை ஓட்டத்தின் மூலம் தேவையில்லாத எந்த இயக்கமும் இல்லை காத்திருக்கும் நேரத்தை செலவிட வேண்டாம் அல்லது முடிந்தவரை காத்திருப்பதில் சிறிது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மற்றுமொரு பெரிய விஷயம் என்னவென்றால் இது சர்வீஸ் பிசினஸ் மாடலில் வருகிறது டாக்டர் V அரவிந்தனால் உயர் தரமான உலகளாவிய தரமான கண் சிகிச்சையை வழங்க முடிந்தால் நியாயமான அளவில் பணம் செலுத்தத் தயாராக உள்ளவர்கள் பலர் இருப்பதைக் கண்டறிந்தார் அவர் உலகளாவிய தரமான வசதியை உருவாக்க முடியும் என்று பின்னர் மக்கள் வருவார்கள் நோயாளிகள் பணம் செலுத்தி வருவார்கள் அவர்கள் இருந்திருக்கக்கூடிய பல விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் ஏனெனில் சேவையின் சிறப்பின் காரணமாக மேலும் அவர் ஒரு வணிக மாதிரியை உருவாக்கினார் அங்கு பணம் செலுத்தும் நோயாளிகள் சில பணம் செலுத்தும் நோயாளிகள் பல நோயாளிகளின் கவனிப்புக்கு மானியம் வழங்க முடியும் பணம் செலுத்த முடியாதவர்கள் பொருளாதார பிரமிட்டின் அடிமட்டத்தில் இருந்தவர்கள் சரியான சிகிச்சையைப் பெறுவதற்கான ஆதாரங்கள் இல்லை எனவே ஜோ டிட் ஜான் பெசன்ட் கீத் பாவிட் போன்ற பல ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அனைவரும் புதுமைத் துறையில் தொழில்முனைவோர் துறையில் புதிய வணிக உருவாக்கத் துறையில் உலகப் புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அனைவரும் அரவிந்தைப் படித்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் அனைவரும் இந்த உயர் தத்துவம் புதுமையான வணிக மாதிரியின் கலவையை மிகவும் விவேகமான மிகவும் அறிவியல் தரவு அடிப்படையிலான செயல்முறை நிர்வாகத்துடன் பாராட்டியுள்ளனர் எனவே இந்த ஸ்லைடில் மற்றொரு உதாரணத்தைப் பார்க்கிறீர்கள் ஒரு நல்ல சேவை வணிகத்தின் படிகள் அவை பாய்ச்சுவதற்கு முன் சிறிய படிகள் பாதுகாப்பான படிகள் எடுக்கும் எனவே 1976 ஆம் ஆண்டு மதுரையில் அரவிந்த் கண் மருத்துவமனை 20 படுக்கையாகத் தொடங்கியது அடுத்த ஆண்டு அது 30 படுக்கையாக மாறியது ஆரம்பத்தில் அவர்களின் இலக்கு நியாயமான விலையில் தரமான கண் சிகிச்சையை வழங்குவதாகும் அவர்கள் உண்மையில் அந்த நாட்களில் அறுவை சிகிச்சைக்குப் பின் சரியான பராமரிப்பு வசதிகள் இல்லை அடுத்த ஆண்டு அவர்கள் அதைச் சேர்த்தனர் அறுவைசிகிச்சைக்குப் பிறகு நோயாளிகள் வீட்டிற்குச் செல்வதற்கு போதுமான அளவு டிஸ்சார்ஜ் செய்யப்படும் வரை வீட்டிலேயே இருக்க முடியும் 1978 இல் 30 முதல் முதல் படியைப் பாருங்கள் எனவே ஒரு சிறிய படி பாதுகாப்பான முன்னேற்றம் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு 30 இல் இருந்து அவர்கள் 70 க்கு சென்றனர் 3 ஆண்டுகளுக்குப் பிறகு 78 முதல் 81 வரை அவர்கள் 250 க்கு சென்றனர் ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுள்ளனர் செயல்முறை அவர்கள் ஏற்கனவே பாட்டில் கழுத்தில் வேலை செய்த குறும்பு புள்ளிகளை ஏற்கனவே உருவாக்கியுள்ளனர் எனவே அவர்கள் இப்போது 250 படுக்கைகள் 80000 சதுர அடி பெரிய வசதிக்கு நான்கு ஆபரேஷன் தியேட்டர்களுக்கு செல்லலாம் எனவே 76 மற்றும் 81 க்கு இடையில் 5 ஆண்டுகள் 20 முதல் 250 வரை முன்னேறுகிறது ஆனால் ஒரு தாவலில் படிப்படியாக அல்ல ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு அதிகரிக்கும் படியிலும் தொடு புள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் பாட்டில் கழுத்து புள்ளிகளை தீர்க்கும் செயல்முறை பாய்கிறது எனவே முந்தைய சில அமர்வுகளில் நாங்கள் பேசிய அனைத்து வெவ்வேறு சிக்கல்களையும் இங்கே அரவிந்தில் காட்சிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே முந்தைய அமர்வுகளில் நாங்கள் விவாதித்த பல விஷயங்களை முழுமையாகப் புரிந்துகொள்வது மிகவும் நல்லது எனவே 1981 வாக்கில் அவர்கள் பலவிதமான கண்புரைகளை உருவாக்கினர் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் நீரிழிவு நோய் விழித்திரை நோய் அவர்கள் கார்னியா கிளௌகோமா சிகிச்சை மற்றும் பலவற்றிற்குச் சென்றுவிட்டனர் எனவே அடுத்து நடந்தது அடுத்த பெரிய தாவல் எனவே அவர்கள் இதைத்தான் அழைத்தார்கள் அல்லது இதைப் படித்தவர்கள் தங்கள் வழக்கு ஆய்வுகளில் அவர்கள் இதை பெரும்பாலும் மூலோபாய மேலாண்மை கட்டமைப்புகள் குறுகிய தாவல் முக்கிய வளர்ச்சி முயற்சி மற்றும் பலவற்றின் அடிப்படையில் அழைத்தனர் எனவே இந்த நேரத்தில் உலகளாவிய மக்கள் அரவிந்த் ஐ கேர் எவ்வாறு சிக்கலான சுகாதாரப் பாதுகாப்பில் அசெம்பிளி லைன் போன்ற செயல்முறையை அறிமுகப்படுத்தியது என்பதைப் பற்றி பேசத் தொடங்கினர் எனவே முந்தைய உடல்நலப் பாதுகாப்பு அல்லது கண்புரை அறுவை சிகிச்சை என்பது ஒரு கைவினைப் போலவே இருந்தது மருத்துவர் முழு செயல்முறை ஓட்டத்திலும் அதிக மதிப்புள்ள நபர் தானே அல்லது தானே பல படிகளைச் செய்தார் எனவே ஒவ்வொரு நோயாளியும் நிறைய நேரம் டாக்டரின் நேரத்தை ஆக்கிரமித்தார் எனவே மருத்துவர் ஒரு நாளில் 10 15 20 அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியும் அரவிந்த் மருத்துவமனை தொழில்துறை பொறியியல் உற்பத்தி அறிவியலில் நல்ல புரிதல் மற்றும் கண் பராமரிப்பில் அந்த புரிதலை அறிமுகப்படுத்தியது எனவே வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் மெக்டொனால்டு முதல் மெக் வரை ஒரு பிரபலமான கட்டுரையை எழுதியது அறுவை சிகிச்சை அவர்கள் ஏன் அப்படிச் சொன்னார்கள் ஏனெனில் அந்த நேரத்தில் மெக்டொனால்டு புகழ் பெறுவதற்கான உரிமை அல்லது ஏன் அவர் இன்று ஒரு சிறந்த சேவை பிராண்டாக இருக்கிறார் சேவையின் சிறப்பிற்கு இணையான சொற்கள் ஏனெனில் அவர்கள் முறையான வேலை ஓட்டம் அதிக அளவு உற்பத்தியை நியாயமான முறையில் உருவாக்கியுள்ளனர் செலவு மறுஉருவாக்கம் என்ற யோசனையுடன் மிகவும் முக்கியமானது எனவே படிகளுக்குப் பின் படிகளுக்குப் பின் மற்றும் கன்சாஸ் அமெரிக்காவிலிருந்து கல்கத்தா இந்தியாவிற்கு எளிதாக இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது எனவே அனைத்து மெக்டொனால்ட்ஸ் விற்பனை நிலையங்களும் அதே செயல்முறை மாதிரியில் செயல்படுகின்றன எனவே ஊழியர்கள் உலகம் முழுவதும் மிகத் துல்லியமாகப் பயிற்சி பெற்றுள்ளனர் இது ஒரு முக்கிய திறன்களின் தொகுப்பில் உள்ளது இது ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு எடுத்துச் செல்லப்படும் நேரம் மற்றும் இயக்கத்தின் நல்ல அளவீடுகளுடன் அவை உகந்ததாக இருக்கும் மெக்டொனால்ட்ஸிடம் இருந்து கற்றுக் கொள்ளக்கூடிய அந்தக் கொள்கைகளை அரவிந்த் கண் மருத்துவமனை எப்படிப் பயன்படுத்தியது என்பதை அடுத்த அமர்வில் பார்ப்போம் குறைந்த செலவில் நியாயமான விலையில் மெக்டொனால்ட்ஸ் தரத்தின் நல்ல சேவையைப் பற்றி பேசுவதில் டாக்டர் வி மிகவும் விரும்பினார் அறுவை சிகிச்சை அவர்கள் அந்தக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தென்னிந்தியாவில் இந்த உலகத்தரம் வாய்ந்த நிகழ்வை எப்படி உருவாக்கினார்கள் இப்போது உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் பின்பற்றப்படுகிறது அடுத்த அமர்வில் இன்னும் ஆழமாகப் படிப்போம்